நாம் பெருக்கல் மற்றும் வகுத்தல் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம் நான் ஏற்கனவே கூட்டல் மற்றும் கழித்தல் முறையை பற்றி பார்த்தோம் ஆனால் அங்கு பெருக்கல் மற்றும் வகுத்தல் முறையை பார்க்கவில்லை இதற்கு ஒரு காரணம் இது மிகவும் கடினமானதாக இருக்கும் மேலும் இதற்கு திரும்ப திரும்ப கூட்டல் மற்றும் கழித்தல் முறையை பண்ண வேண்டி இருக்கும் மேலும் 'Combinational' மின் சுற்று பற்றி பார்த்தோம் இதை கண்டுபிடிப்பதற்கு மேலும் சில வழிமுறைகள் உள்ளன அதாவது sequential லாஜிக் முறையை பயன்படுத்தி இந்த இரண்டையும் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நாம் இங்கு combinatorial முறையை பயன்படுத்தி பைனரி பெருக்கல் மற்றும் பைனரி கழித்தல் என்ன என்பதை பார்ப்போம் இந்த வகுப்பின் தொடக்கத்தில் பைனரி பெருக்கல் மற்றும் பைனரி கழித்தல் செயலுக்கான அடிப்படை பற்றி பார்ப்போம் அடுத்ததாக இதற்கான லாஜிக் சுற்று அமைப்பதை பற்றி பார்ப்போம் இங்கு பைனரி பெருக்கல் ஆனது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த டெசிமல் பெருக்கல் முறையை போன்றதுதான் ஆகும் இங்கு 0 வை 0 உடன் பெருக்கினால் 0 மேலும் 0 வை 1 உடன் பெருக்கினால் 0 மேலும் 1 ஐ 0 உடன் பெருக்கினால் 0 மேலும் 1 ஐ 1 உடன் பெருக்கினால் 1 ஆகும் 0 x 0 0 0 x 1 0 1 x 0 0 1 x 1 1 இங்கு பெருக்கும் என் x மேலும் பெருக்கப்பட வேண்டிய எண் y ஆகும் இவை இரண்டும் காரணிகள் இதில் கிடைக்கும் விடை தான் m ஆகும் எனவே இதற்கு நாம் அட்டவணையை உருவாக்கும்போது x y மற்றும் m இடையான தொடர்பை கண்டுபிடிக்கலாம் m x y இங்கு ஒரு இலக்க பெருக்கல் முறை கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இலக்கங்களை அதிகரித்தால் அதாவது இதில் 4 இலக்க பெருக்கப்பட வேண்டிய எண்ணை 2 இலக்க பெருக்கும் எண்ணுடன் பெருக்குகிறோம் இதில் எடுத்துக்காட்டக 13 மற்றும் 2 எடுத்துக் கொள்ளப்படுகிறது இது 26 இது டெசிமல் முறையில் பெருக்கல் மேலும் இங்கு 0 வை 1 உடன் பெருக்க வேண்டும் இவ்வாறு தொடர வேண்டும் இது ஒரு இலக்க பெருக்கல் முறை இங்கு முதலில் அனைத்து இலக்கங்களையும் 0 வால் பெருக்க வேண்டும் அடுத்து 1 ஆல் பெருக்கி 1 இடம் கழித்து இதை வைக்க வேண்டும் எனவே இங்கு 1 1 0 1 என வருகிறது இப்போது கூட்டலாம் முதலில் 0 அடுத்து 1 0 1 1 என வந்து விடை 1 1 0 1 0 என கிடைக்கும் இதன் மதிப்பு 168226 என வருகிறது அடுத்து கேரியுடன் கூடிய எடுத்துக்காட்டைப் பார்க்கலாம் இதில் 13 மற்றும் 3 என உள்ளது இதன் விடை 39 13 என்பது 1 1 0 1 மேலும் 3 என்பது 1 1 இதை பெருக்கும் போது முதலில் 1 1 0 1 என வருகிறது அடுத்து மற்றுமொரு 1 1 0 1 எனவே இதை கூட்டினால் 1 0 0 1 1 1 என வரும் இதில் 1 என்பது கேரி கடைசி இலக்கமானது கேரி ஆகும் இதன் மதிப்பைகணக்கிட்டால் 32 மற்றும் 7 எனவே மொத்தம் 39 ஆகும் அடுத்ததாக 4 இலக்க பெருக்கல் முறை இங்கு 13 என்ற எண் 11 ஆல் பெருக்கப்படும் போது விடை 143 என டெசிமல் கிடைக்கிறது இது பைனரியால் 1 1 0 1 மற்றும் 1 0 1 1 என குறிக்கப்படும் இதை பெருக்கும் போது முதலில் 1 1 0 1 அடுத்து ஒரு இலக்கம் கழித்து 1 1 0 1 அடுத்து 0 0 0 0 அடுத்து 1 1 0 1 என வரும் எனவே இதன் விடை 1 0 0 0 1 1 1 1 என வருகிறது இதன் டெசிமல் மதிப்பு முதலில் 128 அடுத்து நான்கு ஒன்றுகள் எனவே 15 மொத்தம் 143 என கிடைக்கும் எனவே நாம் பைனரி பெருக்கல் முறையை டெசிமல் பெருக்கல் முறையின் உதவியோடு அறிந்து கொண்டோம் இந்த பெருக்கல் முறைக்கு எவ்வாறு வன்பொருள் உருவாக்குவது என பார்ப்போம் இதில் 4 இலக்கம் மற்றும் 2 இலக்க பெருக்கல் முறை பற்றி பார்ப்போம் இதைப் பொது எண்ணாக மாற்றி விட்டோம் இங்கு 4 இலக்க எண் X3 X2 X1 X0 எனவும் இரண்டு இலக்க எண் Y1 Y0 எனவும் குறிக்கப்படுகிறது முதலில் Y0 ஐக் கொண்டு X3 X2 X1 X0 ஐ பெருக்குவோம் எனவே Y0 ஐயும் X3 X2 X1 X0 என ஒவ்வொரு இலக்கத்தையும் இலக்க வாரியாக AND செய்ய வேண்டும் அடுத்ததாக Y1 ஐ ஒவ்வொரு இலக்கத்துடனும் AND செய்ய வேண்டும் இதை முடித்த பிறகு இந்த இரண்டு இலக்கங்களையும் கூட்ட வேண்டும் இதில் முதலில் M0 அடுத்து M1 என கடைசியில் கேரி M5 வரை கிடைக்கிறது இதற்கான மின்சுற்றைப் பார்ப்போம் இதில் 2 உள்ளீடுகள் கொண்ட AND கேட்டுகள் உள்ளது இதில் உள்ள அனைத்து AND கேட்டுகளிலும் முதல் உள்ளீடு Y0 ஆக உள்ளது அடுத்து X3 முதல் X0 வரை Y1 உடன் AND செய்யப்படுகிறது இதில் உள்ள X0 Y0 என்பது நேரடியாக விடைக்கு வருகிறது அடுத்து வரும் X1 Y0 ஆனது X0 Y1 உடன் கூட்டப்படுகிறது எனவே இதில் எந்த இலக்கம் X1 Y0 செய்யப்பட்டாலும் அது அடுத்து X0 Y1 உடன் கூட்டப்படும் அது இங்கு M1 என எடுத்துக் கொள்ளப்படும் இதில் கிடைக்கப்பெற்ற m1 மற்றும் கேரியில் அடுத்த இடத்திற்கு கொடுக்கப்படுகிறது இதில் X2 Y0 மற்றும் X1 Y1 உடன் முந்தைய நிலையில் உள்ள கேரி கூட்டப்படுகிறது எனவே 4 இலக்க எண்களில் முதல் எண் m இலக்கம் இரண்டாம் எண் n இலக்கங்கள் ஆக மொத்தம் mn இலக்கங்கள் வர வாய்ப்பு உள்ளது இது அனைவர்க்கும் புரிந்தது என நினைக்கிறேன் இது 4 இலக்க பெருக்கல் முறை இது கொஞ்சம் கடினமானதாக இருக்கலாம் இது கடினமாக இருப்பதால் தான் இதை "Combinational" சுற்றின் கடைசி பாடத்தில் பார்க்கிறோம் இது படிப்படியாக அடுக்கிவைக்கப்பட்டுள்ளது இதற்கு முந்தையதாக 4 இலக்கம் 2 இலக்கத்துடன் பெருக்கபடுவது பற்றிப் பார்த்தோம் மேலும் அதற்கு விடையும் கிடைத்தது இங்கு மேலும் இரண்டு இலக்கங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது 3 ஆவது மற்றும் 4 ஆவது இலக்கங்கள் இதில் m0 முதல் m7 வரை விடை கிடைக்கும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டைப் பார்க்கலாம் 13 என்ற எண்ணை 11 என்ற எண்ணுடன் பெருக்கும் எடுத்துக்காட்டைப் பார்க்கலாம் இதில் 13 என்பது X3 முதல் X0 வரையும் 11 என்பது Y3 முதல் Y0 வரையும் எழுதப்பட்டுள்ளது இதில் முதலில் உள்ளது முதல் ஆடருக்கு கொடுக்கப்படும் உள்ளீடுகள் ஆகும் இது X3 Y1 முதல் X0 Y1 வரை எனவே 1 1 0 1 அடுத்த உள்ளீடு X3 X2 X1 ஐ Y0 அதாவது 1 உடன் AND செய்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக இதிலும் 1 1 0 1 என கிடைக்கிறது இது அடுத்த இலக்கத்துடன் மாற்றப்பட்டிருக்கிறது எனவே கடைசியில் உள்ள X0 Y0 விடை 1 வேறு எதிலும் கூட்டப்படவில்லை இது நேரடியாக வெளியீடாக மாறுகிறது மற்ற இலக்கங்கள் அடுத்தடுத்த ஆடர்களுக்கு உள்ளீடாக கொடுக்கப்படுகிறது இதில் முதலில் ஆப் ஆடர் உள்ளது அடுத்த அனைத்தும் புல் ஆடராக உள்ளது இதில் முதல் வரிசையில் 0 1 உள்ளது எனவே விடை 1 மேலும் அடுத்து 1 0 உள்ளது எனவே விடை 1 என மாறும் இது அடுத்த ஆடர்களுக்கு உள்ளீடாக கொடுக்கப்படுகிறது அந்த ஆடர்கள் வெளியீடுகளை உருவாக்குகிறது இதில் ஒவ்வொரு நிலையிலும் ஏற்படும் கேரி அடுத்த ஆடருக்கு கொடுக்கப்படும் அடுத்ததாக Y2 ஆனது X3 X2 X1 X0 உடன் பெருக்கப்பட வேண்டும் Y2 என்பது 0 என்பதால் இதன் விடை அனைத்தும் 0 ஆகும் எனவே இதில் 0 0 0 0 என உள்ளது இதே போல் இது அடுத்த நிலைக்கு உள்ளீடாக கொடுக்கப்படுகிறது இவ்வாறு ஒவ்வொரு நிலையிலும் தொடர்கிறது எனவே இங்கு ஒவ்வொன்றிலும் வெளியீடு கிடைக்கிறது எனவே இதன் விடை 0 0 0 1 மேலும் கேரி 1 என கிடைக்கிறது இதன் மொத்த விடை 1 0 0 0 1 1 1 1 என கிடைக்கிறது இதில் உள்ள அனைத்து இலக்கங்களையும் சேர்த்தால் 1 0 0 0 1 1 1 1 என கிடைக்கும் இதையே நாம் ஒவ்வொரு AND கேட்டிலும் உள்ளீடுகளை கொடுத்து அதன் விடை இவ்வாறு வருகிறது எனவும் பார்க்க முடியும் அதே போல் வெவ்வேறு எண்களுக்கான விடையையும் கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக வகுத்தல் முறையைப் பற்றி பார்க்கலாம் இங்கு பைனரி வகுத்தல் பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் இரண்டு வெளியீடுகள் உள்ளது ஒன்று விடை மற்றொன்று மீதி மேலும் வகுக்கும் எண் D எனவும் வகுபடும் எண் d எனவும் மீதி r எனவும் விடை q எனவும் குறிக்கப்பட்டுள்ளது நாம் பெருக்கல் முறையில் பார்த்தவாறே இங்கும் செயல்பாடு நடைபெறுகிறது இதில் ஒரு எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் இங்கு 1 1 0 1 என்ற எண் 1 1 ஆல் வகுக்கப்படுகிறது D d x q r இதில் முதலில் 1 0 உள்ளது இது 1 1 ஐ விட குறைவு எனவே விடையில் 0 சேர்க்க வேண்டும் 0 ஐ 1 1 ஆல் பெருக்கும் போது 0 0 ஆகும் அடுத்து 1 0 கழித்தல் 0 0 எனவே விடை 1 0 மேலும் அடுத்து உள்ள 1 ஐ சேர்க்கிறோம் எனவே 1 ௦ 1 இப்போது விடையில் 1 எனவே 1 பெருக்கல் 1 1 விடை 1 1 இதை 1 0 1 லிருந்து கழித்தால் 1 0 அடுத்து இதே போல் தொடர்ந்தால் 1 0 என வருகிறது இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் இதில் விடை 1 1 மேலும் மீதி 1 0 இதில் 1 0 1 1 என்பது 1 1 அடுத்ததாக வகுபடும் எண் 3 இதை வகுத்தால் விடை 3 மீதி 2 ஆகும் இதுதான் 4 இலக்க வகுத்தல் இப்போது இதை விட அதிகமான அதாவது 7 இலக்க வகுத்தல் பற்றி பார்க்கலாம் முதலில் 1 எடுத்துக்கொள்வோம் எனவே 1 1 0 1 என வருகிறது இதை முந்தைய நிலையில் இருந்து கழிக்க வேண்டும் அடுத்து 0 வைத்தால் விடை பகுதியில் எடுக்க வேண்டும் அடுத்து 0 0 1 1 லிருந்து 0 0 0 0 வை கழிக்க வேண்டும் 0 1 1 0 இது 1 1 0 1 ஐ விட குறைவு எனவே விடை பகுதியில் 0 சேர்க்க வேண்டும் இப்போது 0 1 1 0 கழித்தல் 0 0 0 0 எனவே 1 1 0 1 இப்போது விடை பகுதியில் 1 சேர்க்க வேண்டும் எனவே 1 1 0 1 கழித்தல் 1 1 0 1 இதன் விடை 0 ஆகும் இதில் 1 1 1 0 1 0 1 என்பது 117 இதை 13 ஆல் வகுக்கிறோம் எனவே இதில் விடை 9 எனவும் மீதி 0 எனவும் கிடைக்கிறது இதை எவ்வாறு உருவாக்குகிறோம் என்றி பார்ப்போம் இது வரிசை முறையில் உள்ளது இதில் ஒவ்வொன்றிலும் "unit cell" உள்ளது ஒரு "unit cell" எவ்வாறு இருக்கும் என இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த "unit cell" ன் உள்ளீடு x மற்றும் y இதனுள்ளே ஒரு முழு "subtractor" உள்ளது எனவே இதில் x கழித்தல் y நடைபெறுகிறது "2's compliment" பயன்படுத்தி எவ்வாறு கழித்தல் செய்ய வேண்டும் என நமக்கு ஏற்கனவே தெரியும் மேலும் கழித்தல் செயலி என்று தனியாகவே உள்ளது இது "Full subtractor" ன் உண்மை அட்டவணை இதில் bout d y x bin உள்ளது இதில் x கழித்தலி செய்யும் போது 0 0 விற்கு 0 0 0 1 ற்கு 1 மேலும் கடன் 1 எனவே 1 1 1 0 ற்கு 1 1 மேலும் 1 1 ற்கு 0 0 என கிடைக்கும் அடுத்து முந்தைய நிலையில் உள்ள மீதி 1 மேலும் இங்கு 0 0 எனவே 1 0 0 இதற்கு விடை 1 1 அடுத்ததாக 1 0 1 இதற்கு 0 1 அடுத்து 1 1 0 இதற்கு விடை 0 0 கடைசியாக 1 1 1 ன் விடை 1 1 இவ்வாறு உண்மை அட்டவணை பெறப்படுகிறது இதற்கு இடையே உள்ள தொடர்பை நாம் கவனித்தால் எங்கெல்லாம் ஒருமை எண்ணிக்கை கொண்ட 1 கள் உள்ளதோ அதற்கெல்லாம் d என்பது 1 ஆகவும் மேலும் மற்றவைகளுக்கு 0 ஆகவும் உள்ளது bout என்பது x'y மற்றும் x' bin மற்றும் y bin ஐ கூட்டும்போது கிடைக்கிறது இது கேரி உருவாக்கம் போலவே உள்ளது ஆனால் இதில் Cin ற்கு பதிலாக x'y உள்ளது bin இவ்வாறாக நாம் "Full subtractor" சமன்பாட்டை பெறுகிறோம் இந்த "Full subtractor" ல் bin மற்றும் bout முறையே உள்ளீடு மற்றும் வெளியீடு ஆகும் இந்த "Full subtractor" ஆனது "2 to 1 multiplexer" உடன் இணைக்கப்பட்டுள்ளது இதில் தேர்வு செய்யும் உள்ளீடு S0 என உள்ளது S0 என்பது 0 ஆக உள்ளபோது x ஆனது நேரடியாக வெளியீட்டுடன் இணைக்கப்படும் எனவே S0 என்பது 0 எனில் x என்பது வெளியீட்டுடன் இணைக்கப்படும் வித்தியாசம் d என்பது வெளியீட்டுடன் இணைக்கப்படுவதில்லை S0 என்பது 1 எனில் வித்தியாசம் வெளியீட்டுடன் இணைக்கப்படும் இதில் நாம் எந்த S0 ஐ தேர்ந்தெடுக்கிறோமோ அதுவே அடுத்த நிலைக்கு செலுத்தப் படுகிறது இதில் "borrow out borrow in" மேலும் கழிக்கப்பட வேண்டிய எண் கழிக்கும் எண் வித்தியாசம் தேர்ந்தெடுக்கும் உள்ளீடு S0 ஆகியவை உள்ளது S0-1 என இருக்கும் போது வித்தியாசம் வெளியீடாகவும் S0 என்பது 0 ஆக இருக்கும் போது X உள்ளீடாகவும் கிடைக்கும் எனவே ஒரு யூனிட் செல்லில் bin bout sin sout x y மேலும் வித்தியாசம் ஆகியவை இருக்கிறது அடுத்து கொஞ்சம் கடினமான மின்சுற்றை பற்றி பார்க்க இருக்கிறோம் இதில் 7 இலக்க எண்ணை 4 இலக்க எண்ணால் எவ்வாறு கழிப்பது என பார்ப்போம் மேலும் நீங்கள் 8 இலக்க எண்ணை 4 இலக்க எண்ணால் கழிக்க விரும்பினால் இதனுடன் இன்னும் ஒரு நிலையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இங்கு D6 D5 D4 D3 அடுத்து D2 D1 D0 என வரிசைப் படுத்தப்பட்டுள்ளது இதில் ஒவ்வொன்றாக வலது புறம் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது இது "Sequential Logic" சுற்றில் நாம் வடிவமைத்த பெருக்கல் மற்றும் வகுத்தல் செயலி போலவே உள்ளது இதில் மின்சுற்று வரையப் பட்டுள்ளது இதன் கடைசியில் உள்ள மீதி borrow வை எதிர்மறை ஆக்கி அதே பகுதிக்கு தேர்ந்தெடுப்பு உள்ளீடாக கொடுக்கிறோம் எனவே இந்த பகுதியில் கேரி உருவானால்அது 1 லிருந்து 0 ஆக மாறி மறுபடியும் அதே பகுதிக்கு உள்ளீடாக கொடுக்கப்படும் முந்தியே பார்த்தது போன்றே S0 என்பது 0 எனில் கழிக்கும் எண் மட்டுமே விடையாக வருகிறது இல்லையெனில் வித்தியாசம் விடையாக கிடைக்கிறது இதில் எதிர்மறையாக்கப்பட்ட கேரியானது விடை மதிப்பை பெரும் மேலும் இதில் உள்ளவாறு மீதியும் கிடைகிறது இந்த "Unit Cell" செயல்பாட்டில் இவ்வாறு தான் சுற்றுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதை ஒரு எடுத்துக்காட்டு வழியாக பார்க்கலாம் இதில் 117 எண்ணை 13 ஆல் கழிக்க வேண்டும் என எடுத்துக்கொள்வோம் எனவே 117 வகுக்கப்படும் எண் மேலும் 13 என்பது வகுக்கும் எண் ஆகும் இதில் வகுக்கப்படும் எண் D6 D5 D4 D3 அதாவது 1 1 1 0 இது நீல நிறத்தில் உள்ளது மேலும் வகுக்கும் எண் 1 1 0 1 இது கருஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது இதில் கழித்தல் செயலை மேற்கொள்ள போகிறோம் மேலும் ஒவ்வொரு விடையிலும் "Borrow" என்ன வரும் என்பதை எதிர்பார்ப்பது இருக்கிறோம் இதில் முதல் வரிசையில் 1 - 0 எனவே 1 இது அடுத்த நிலைக்கு செல்லும் போது கழித்தல் 1 எனவே 0 அடுத்து 0 மேலும் 0 கடைசி கேரி 0 என கிடைக்கிறது மேலும் இது எதிர்மறையாக்கப்பட்டு 1 ஆக மாறுகிறது இது q3 ஆகும் இதே போல் அனைத்து "borrow" ம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த q3 என்பது அடுத்த நிலைக்கு உள்ளீடாக கொடுக்கப்படுகிறது இரண்டாவது வரிசையில் முதல் இலக்கங்கள் மேல் வரிசையில் உள்ள இலக்கங்களை கழிக்கும் போது கிடைக்கிறது 1 - 1 0 அடுத்து 1 - 1 0 அடுத்து 1 - 0 1 அடுத்து 0 - 1 1 என 0 0 1 1 என கிடைக்கிறது அடுத்து இலக்கங்கள் முதலில் 0 அடுத்து D3 D2 D1 அடுத்து D0 எனவே இது 1 1 0 1 என வருகிறது அடுத்த வரிசையில் D6 முதல் D3 வரை உள்ளது இங்கு புதிதாக D2 இணைக்கபடுகிறது எனவே இது நீல நிறத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு D2 என்பது 1 என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே அடுத்த வரிசையில் கழித்தல் செயல்பாடுகளை 1 - 1 0 0 - 1 1 1 - 0 0 1 - 0 0 0 - 0 1 மேலும் கேரி 1 ஆகும் இது எதிர்மறையாக்கப்பட்டு 0 என மாறும் இதுவே விடை ஆகும் இங்கு 'Multiplexer' ல் S0 என்பது 0 என்பதால் இதன் வித்தியாசம் அடுத்த நிலைக்கு செல்லாது முந்தைய நிலையில் உள்ள கழிக்கும் எண் மட்டுமே அடுத்த நிலைக்கு செல்லும் அதாவது 0 0 1 1 என்பது அடுத்த நிலைக்குச் செல்லும் அடுத்த நிலைக்கு D1 புதிதாக சேர்க்கப்படுகிறது எனவே இந்த நிலையில் 1 1 0 1 என்பது கருஞ்சிவப்பு நிறத்தில் குறிக்கப்பட்டுள்ளது 0 என்பது கடைசியாக உள்ளது இதில் கழித்தல் செயல்பாடுகளான 1 - 0 1 0 - 1 0 1 - 1 0 1 - 0 1 மேலும் 0 - 0 1 எனவே இதில் கேரி 1 என வருகிறது இது எதிர்மறையாக்கப்பட்டால் 0 ஆகும் இதுவே விடையாகும் இங்கு முந்தைய நிலையில் உள்ள கழிக்கும் எண் அடுத்த நிலைக்கு செல்லும் எனவே 1 1 0 1 ஆகும்அடுத்து D0 புதிதாக சேர்க்கப்படும் எனவே D3 முதல் D0 வரை 1 1 0 1 ஆகும் இதில் கழித்தல் செயல் புரிந்தால் 0 0 0 0 எனவும் "borrow" 0 என கிடைக்கும் இது எதிர்மறையாக்கப்படும் எனவே 1 இதில் உள்ள 0 0 0 0 என்பது மீதி ஆகும் இதில் மீதி r3 r2 r1 எனவும் 0 0 0 0 மேலும் விடை q3 q2 q1 q0 எனவும் 1 0 0 1 எனவும் குறிக்கப்படும் இவ்வாறு இது செயல்படுகிறது மேலும் வேறு எடுத்துக்காட்டையும் இவ்வாறு செய்ய முடியும் மேலும் முதல் நிலையில் 0 என இருந்தால் "Full subtractor" க்கு பதிலாக "Half subtractor" போதுமானது இது விவாதிக்கப்படவில்லை ஆனால் இதன் வடிவமைப்பு நாம் பார்த்ததைப் போன்று தான் அமையும் இதோடு நாம் இந்த வகுப்பில் கடைசி பகுதிக்கு வருகிறோம் AND கேட்டுகளை பயன்படுத்தி ஒரு இலக்க பெருக்கல் செயலை புரிய முடியும் 1 க்கு மேற்ப்பட்ட இலக்கங்களை பெருக்கும் போது இதை 'partial products' மற்றும் நகர்த்துவதன் மூலம் பெற முடியும் இதற்கு "combinational" சுற்று மிகவும் உதவியாக இருக்கும் பைனரி வகுத்தல் என்பதை கழிக்கும் எண்ணை திரும்ப திரும்ப கழிப்பதன் மூலம் பெறமுடியும் இது விடை மற்றும் மீதியை தரும் இதில் "cell array" மூலம் இலக்கங்களை நகர்த்த முடியும் மேலும் "sequential" சுற்று மூலமும் இதை எளிதாக பண்ணலாம் அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்